சோதனை ஆப் ஆம்ப் பண்புகள் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் எனவே கடந்த சொற்பொழிவில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தைக் கண்டோம் இந்த விரிவுரையில் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தில் கவனம் செலுத்துவோம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை நம்மால் அளவிட முடிந்தது நீங்கள் V ஐ அளவிடக்கூடிய அட்டவணையை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது தலைகீழ் அல்லாத முனையத்தின் மின்னழுத்தமாகும் தலைகீழ் முனையத்தில் V மின்னழுத்தத்தைக் கண்டோம் பின்னர் ஐபி IB மற்றும் ஐபி ஆகியவற்றை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதைப் புரிந்துகொண்டோம் பின்னர் மோட் ஐபிஐபி 2 இது உங்கள் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டமாகும் இப்போது இந்த குறிப்பிட்ட வகுப்பில் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தையும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் என்றால் என்ன என்பதையும் சரியாகக் காண்போம் எனவே மீண்டும் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்திற்கான சுற்று என்பது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்திற்கான அதே சுற்றுதான் எனவே சுற்றில் இரண்டு மின்தடையங்கள் உள்ளன நம்மிடம் Vcc Vcc அல்லது Vee வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளது Vee அல்லது Vcc இரண்டு முனையங்களும் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது இது 220 k தலைகீழ் மற்றும் தலைகீழ் அல்லாததாக இருந்தது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இதுதான் சுற்றாக இருந்தது எனவே இப்போது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தைப் புரிந்துகொள்ள அதே சுற்றை பயன்படுத்த வேண்டும் எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் என்றால் என்ன எனவே உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தில் நாங்கள் அதைச் சேர்த்து 2 ஆல் வகுக்கிறோம் இங்கே நாம் Ib1 மற்றும் Ib2 இன் அளவுகளின் வித்தியாசத்தை எடுக்க வேண்டும் இது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் ஐஐஓஎஸ் என்று குறிக்கப்படுவதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதனால் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் Iios | Ib1 Ib2 | க்கு சமம் மீண்டும் b1 மற்றும் b2 ஆகியவை சப்ஸ்கிரிப்டில் இருக்கும் இந்த மின்னோட்டத்தின் அளவு மிக சிறியதாக 20 முதல் 60 நானோ ஆம்பியர்களின் அளவில் இருக்கும் இது மிகவும் சிறியது மற்றும் ஒப் ஆம்பிற்கு உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 என்ற நிபந்தனையின் கீழ் அளவிடப்படுகிறது எனவே உள்ளீட்டு மின்னழுத்தம் என்றால் என்ன எதுவுமில்லை எனவே உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தை நாம் அளவிடக்கூடிய சரியான நிலை இதுவாகும் எனவே மீண்டும் விரைவாக IB1 மற்றும் Ib2 இன் அளவிலான வேறுபாடு உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது Iios ஆல் குறிக்கப்படுகிறது எனவே இந்த மின்னோட்டத்தின் உள்ளீடு Ib1 மற்றும் Ib2 ஆகியவற்றின் அளவின் வேறுபாட்டைத் தவிர வேறில்லை இதன் மதிப்பு 20 முதல் 60 ஆம்பியருக்கு அருகில் உள்ளது எனவே நாம் 2 உள்ளீடுகளுக்கு சமமான டி சி மின் ஓட்டங்களை பயன்படுத்தினால் வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் இது வெளிப்படையானது நாம் சம மின்னோட்டத்தைப் பயன்படுத்தினால் வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் வெளியீட்டில் கொஞ்சம் மின்னழுத்தம் உள்ளது எனவே டெர்மினல்களை நான் தரையிறக்கினால் உள்ளீட்டு தலைகீழ் மற்றும் தலைகீழ் அல்லாத முனையங்களுக்கு ஒத்த மின் ஓட்டங்களைப் பயன்படுத்தும்போது கூட வெளியீட்டில் கொஞ்சம் மின்னழுத்தத்தைக் காண்பேன் வெளியீட்டில் கொஞ்சம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை நான் இன்னும் பார்ப்பேன் வெளியீட்டு மின்னழுத்தத்தை எவ்வாறு அளவிடுவது நாம் இங்கே மின்னழுத்தத்தை அளவிட முடியும் எனவே அதை 0 வெளியீட்டு மின்னழுத்தமாக மாற்ற 2 உள்ளீட்டு மின் ஓட்டங்கள் சிறிய அளவு மூலம் ஒத்திவைக்கப்படுகின்றன இந்த வேறுபாடு உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தைத் தவிர வேறில்லை எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உள்ளீட்டு மின்னழுத்தம் இரண்டிற்கும் சமமான டி சி மின் ஓட்டங்களைப் பயன்படுத்தும்போது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் இது 0 அல்ல எனவே நாம் என்ன செய்ய முடியும் உள்ளீட்டு மின்னோட்டத்தை நாம் சிறிய அளவில் ஒத்திவைக்க முடியும் உள்ளீட்டு மின்னோட்டத்தை நாம் சிறிய அளவில் ஒத்திவைத்தால் வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக மாறும் இப்போது இதை தான் நாம் விரும்புகிறோம் நாம் ஏன் 0 க்கு சமமாக விரும்புகிறோம் ஏனென்றால் நாம் எந்த மின்னழுத்தத்தையும் பயன்படுத்தவில்லை நாம் சம மின்னோட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் சரி இப்போது நீங்கள் வெவ்வேறு வகையான சுற்றுகளில் வேலை செய்யத் தொடங்குவதற்கு முன் உங்கள் செயல்பாட்டு பெருக்கியை சமநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே இப்போது பிரெட்போர்டில் பார்ப்போம் இதை நாம் எவ்வாறு இணைக்க முடியும் மற்றும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தை எவ்வாறு சரியாக அளவிட முடியும் எனவே இதற்காக மீண்டும் இந்த குறிப்பிட்ட அட்டவணைக்குச் செல்கிறோம் சரி இங்கே நாம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தைப் பார்க்கிறோம் உங்களுக்கு நினைவிருந்தால் கடைசி தொகுதியில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தைக் கண்டோம் இங்கே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தைப் பார்க்கிறோம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் IB1 IB2 சரி தலைகீழ் முனையத்தில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் கழித்தல் தலைகீழ் முனையத்தில் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் இப்போது நாம் ஏற்கனவே உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை அறிவோம் நாம் எவ்வாறு கணக்கிட முடியும் எனவே அதை இணைத்தால் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எனவே இங்கே ஒரு பிரெட் போர்டு உள்ளது எனவே இங்கே என்ன இருக்கிறது ஒரு ஒருங்கிணைந்த சுற்று உள்ளது இங்கு உங்கள் செயல்பாட்டு பெருக்கி மற்றும் 2 220 k மின்தடையங்கள் உள்ளன சரி இப்போது செயல்பாட்டு பெருக்கிக்கு சார்பு மின்னழுத்தத்தைப் அளித்துள்ளோம் சார்பு மின்னழுத்தத்தை எவ்வாறு பயன்படுத்துவது 7 மற்றும் 4 பின்களில் பிளஸ் 15 மைனஸ் 15 ஐப் பயன்படுத்துவதன் மூலம் 7 என்பது வி சி Vcc மற்றும் 4 வி சி அல்லது வீ ஆகும் இப்போது நாம் தலைகீழ் முனையத்தில் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டும் மற்றும் தலைகீழ் அல்லாத முனையத்தில் மின்னழுத்தத்தை அளவிட வேண்டும் எனவே கடைசி தொகுதியில் நீங்கள் பார்த்த மல்டிமீட்டரை நாம் பெற்றுள்ளோம் இந்த மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி நிறைய விஷயங்களை அளவிட்டுள்ளோம் எனவே இந்த மல்டிமீட்டரில் மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் தலைகீழ் முனையத்தில் மின்னழுத்தம் 6 மில்லிவால்ட் 6 1 மில்லிவால்ட் ஆகும் இது தலைகீழ் முனையத்தில் உள்ளது தலைகீழ் அல்லாத முனையத்தில் பார்ப்போம் நீங்கள் அதை எவ்வாறு இணைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது உங்கள் கைகள் நிலையானதாக இருக்க வேண்டும் 3 மில்லிவோல்ட்கள் 6 1 மற்றும் 6 3க்கு நமக்கு 2 மதிப்புகள் கிடைக்கின்றன சரி எனவே இந்த 6 1 மற்றும் 6 3 ஐ நம் அட்டவணையில் எழுதுவோம் எனவே நீங்கள் அட்டவணையைப் பார்த்தால் உங்கள் மதிப்புகள் 6 1 மற்றும் 6 3 ஆகும் இந்த மதிப்பைப் பயன்படுத்திIB IB ஐக் கணக்கிட முடியுமா நீங்கள் IB IB ஐக் கணக்கிட்டவுடன் நீங்கள் IB மற்றும் IB இன் வித்தியாசத்தை எடுக்க வேண்டும் பின்னர் மீண்டும் நீங்கள் சில மோட்ஐ பார்க்கிறீர்கள் எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தை நீங்கள் இவ்வாறு தான் கணக்கிட முடியும் நான் உங்களுக்கு ஒரு தத்துவார்த்த உதாரணத்தைக் கொடுத்தால் எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்கிறீர்கள் ஹார்டிக் மதிப்புகளைப் என்னால் பெற முடியாது ஏனென்றால் என்னிடம் செயல்பாட்டு பெருக்கிகள் இல்லை சி மின்சாரம் இல்லை மல்டிமீட்டர் போன்ற அளவீட்டு அமைப்புகள் என்னிடம் இல்லை உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் இருந்தபோதிலும் கணக்கிட முடியுமா உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை நான் இருந்தபோதிலும் கணக்கிட முடியுமா எனவே கோட்பாட்டளவில் உங்களால் முடியும் எனவே அதற்காக நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் சரி நாம் திரையில் கவனம் செலுத்தினால் இது ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் என்ன ஒரு மாறுபட்ட பெருக்கிகளின் உமிழ்ப்பான் இணைந்த டிரான்சிஸ்டர்களுக்கான அடிப்படை மின்னோட்டம் 18 மைக்ரோ ஆம்பியர் மற்றும் 22 மைக்ரோ ஆம்பியர் எனில் தீர்மானிக்க 2 மதிப்புகள் கிடைத்துள்ளன ஒன்று உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் மற்றும் 2 செயல்பாட்டு பெருக்கிக்கான உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் எனவே கொடுக்கப்பட்ட மதிப்புகள் Ib1 இது 18 மைக்ரோஅம்பியர் Ib2 22 மைக்ரோஆம்பியர் ஆகும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை மற்றும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தை இப்போது கணக்கிட முடியுமா இது எளிதானதா இல்லையா மிகவும் எளிதானது இல்லையா ஏனென்றால் அந்த நமக்கு சூத்திரம் நமக்கு தெரியும் எனவே உள்ளீட்டு சார்பு மின்னோட்டமான முதல் ஒன்றைப் பார்ப்போம் சரி நான் உங்களுக்கு பதிலை தருகிறேன் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் IBmodIB1 IB2 2 18 22 2 ஐத் தவிர வேறில்லை நமக்கு கிடைத்த விடை 20 மைக்ரோஅம்பியர் இப்போது இரண்டாவதைப் பார்ப்போம் இது செயல்பாட்டு பெருக்கியின் உங்களுடைய உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டமாகும் எனவே அந்த உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்திற்கு சூத்திரம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியுமா IB மோட் க்கு சமம் இந்த மதிப்பை மீண்டும் வைத்தால் 18 கழித்தல் 22 ஆக இருக்கும் 4 மைனஸ் 4 மைக்ரோஅம்பியர் அல்ல இந்த மதிப்பைப் பெற வேண்டாம் மோட் எனவே இது 18 கழித்தல் 22 கழித்தல் 4 ஆகும் இது ஒரு மோட் எனவே மைக்ரோஅம்பீரில் ஒரு மதிப்பைப் பெறுகிறோம் எளிதானதா எனவே வீட்டிலேயே கூட மதிப்புகளை நீங்கள் கணக்கிட முடியும் ஒரு சிக்கலை எடுத்து அதை தீர்க்கவும் சரி உங்களால் முடிந்தவரை பல சிக்கல்களை தீர்க்கவும் பின்னர் ஆய்வகத்திற்குச் செல்லவும் அல்லது வீட்டில் மல்டிமீட்டரைப் பெறுங்கள் ஒரு சிறிய மல்டிமீட்டர் ஒரு டிசி மின்சாரம் சரி நீங்கள் வீட்டில் ஒரு சிறிய ஆய்வகத்தை வைத்திருக்க முடியும் நீங்கள் உண்மையில் ஏதாவது கற்றுக் கொள்ள பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிக்குச் செல்ல தேவையில்லை சரி நீங்கள் எங்கிருந்தும் எந்த இடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் அதுதான் கற்றல் யோசனை சரி கற்றல் ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை கற்றல் ஒரு குறிப்பிட்ட ஆய்வகத்திற்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை கற்றல் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை கற்றல் குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை கற்றல் எந்த புத்தகங்களுக்கும் கட்டுப்படுத்தப்படவில்லை இல்லையா நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்கும் கற்கலாம் இணையத்தைப் பயன்படுத்தி நீங்கள் சென்று கற்றுக்கொள்வது இதுதான் NPTeL படிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சரி புரிந்துகொண்டு உங்கள் ஆர்வத்திலிருந்து பின்னர் கேள்விகளைக் கேளுங்கள் நீங்கள் கேள்விகளைக் கேட்பதற்கு முன் இந்த கேள்விக்கு நீங்களே பதிலளிக்க முயற்சிக்க வேண்டும் பார்க்க முயற்சி செய்யுங்கள் ஸ்பூன் ஃபிடிங்கை நம்பாதீர்கள் அது எப்போதும் என் வாக்கியம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஸ்பூன் ஃபிடிங்கை நம்பாதீர்கள் இல்லையா எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தை நாம் இவ்வாறுதான் அளவிட முடியும் மேலும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தை நாம் அளவிடலாம் எனவே அடுத்த தொகுதியில் மற்றொரு சோதனையை அல்லது செயல்பாட்டு பெருக்கியின் மற்ற பண்புகளைக் காண்போம்